அனைவருக்கும் காலை வணக்கம் எனவே இன்று இந்த விரிவுரையில் ரேடான் இணைமாற்றம் எனும் புதிய இணைமற்றதை அறிமுகப்படுத்தப்போகிறேன் எனவே இதுவரை நாம் மெய்யச்சு மீது அல்லது கலப்பெண் தளம் மீது அல்லது கற்பனை அச்சு மீது அல்லது முக்கியமாக நமக்கு தெரிந்த தெக்காட்டினாள் கூறுகள் அல்லது கோண தூரக் கூறுகள் அல்லது உருளை ஆயங்கள் ஆகியவற்றின் மீதான பலவகையான இணைமாற்றங்களை உருவாக்கி மற்றும் விவரித்துள்ளோம் எனவே நாம் ஒரு குறிப்பற்ற பன்மடிவெளியின் மீதோ அல்லது ஒரு தளத்தின் திசையமைவு நமக்கு தெரியாதபொழுதோ அல்லது சமவாய்ப்புள்ளதாகவோ அல்லது நன்கு தெரிந்தபொழுதோ அல்லது தளத்தின் திசையமைவு குறிப்பிடப்பட்டபொழுதோ இணைமற்றதை விவரிக்கவேண்டுமெனில் என்னவாகும் எனவே நம்மால் பன்மடிவெளியிலோ அல்லது குறிப்பற்ற மீத்தளத்திலோ ஒரு இணைமற்றதை உருவாக்க முடியுமா என்பதே வினா எனவே அப்படி ஒரு இணைமற்றதை விவரிக்க தேவையான அடிப்படை பின்னனியை விவரிக்க போகிறேன் எனவே சில முக்கிய முன்னேற்றங்களை முன்னிலைப்படுத்தபோகிறோம் எனவே ரேடான் இணைமாற்றம் ரேடான் இணைமாற்றதை வரையறுக்கும்முன் நாம் இந்த பரிமாற்றத்தை சற்று பின்னர்சென்று பார்ப்போம் ஏனென்றால் இது மிகவும் முக்கியம் ரேடான் இணைமாற்றங்களின் பயன்பாடு இணைமாற்றத்தின் வளர்ச்சிக்கு முந்தையது என்ற பொருளில் ஏனென்றால் 19 1900 களில் X கதிர் இயந்திரம் உருவாக்கப்பட்டது ஆனால் படம் எடுப்பது எப்படி என்பது தெரியவில்லை மற்றும் இந்த படங்களை குறிப்பற்ற மீத்தளதில் எப்படி பயன்படுத்துவது என்றும் தெரியவில்லை எனவே ரேடான் இணைமாற்றம் வளர்ச்சியடைந்த பிறகுதான் இந்த படங்களின் தகவல்களை இந்த குறிப்பற்ற மீத்தளத்தில் பயன்படுத்த பொருத்தமானதாக உருவாக்க முடிந்தது எனவே நான் இந்த ரேடான் இணைமாற்றத்தின் வளர்ச்சியில் முக்கியமான சில மைல்கற்களை பார்க்கலாம் எனவே ரேடான் இணைமாற்றத்தின் வளர்ச்சியில் முதல் மைல்கல் 1917 ம் ஆண்டு ஜான் ரேடான் அணிக்கோவைகளின் முக்கியமான முதல் ஆய்வுக்கட்டுரையை வெளியிட்டபொழுது உருவானது ஆர்வமான மாணவர்களுக்காக அந்த கட்டுரையின் தலைப்பைக்கூட நான் குறிப்பிடுகிறேன் சில பன்மடிவெளியின் தொகையீடுகள் மூலம் சார்புகளை தீர்மானித்தல் சரியா எனவே இந்த தனித்துவமான ஆய்வுகட்டுரையின் மூலம் தான் ஜான் ரேடான் இந்த அடிப்படை ரேடான் இணைமாற்றத்தை கண்டறிந்தார் 1917 வரை இந்த ரேடான் இணைமாற்றத்தின் பயன்பாடு என்ன என்பது தெரியவில்லை இதற்கு பல பயன்பாடுகள் வெட்டுவரைவு உட்பட பல பயன்பாடுகள் உள்ளன எனவே இந்த துறைகளில் குறிப்பாக இந்த x ஊடுகதிர் வெட்டுவரைவு துறைகளில் இந்த உபகரணங்கள் உருவாக்கப்பட்டன x ஊடுகதிர் வெட்டுவரைவு இயந்திரங்கள் கணிப்பிய வெட்டுவரைவு இயந்திரங்கள் மற்றும் கணிப்பிய வெட்டுவரைவு ஊடு கதிர் இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டது ஆனால் இந்த இயந்திரங்கள் உருவாக்கிய படங்களை எப்படி பின்செயலி ஆதாரம் செய்வது என்று தெரியவில்லை எனவே கணிப்பிய வெட்டுவரைவு ஊடுகதிர் இயந்திரங்களுக்கு நோய் நிலைக் குறைப்பு துறையில் பரந்த பயன்பாடுகள் உள்ளன எனவே இந்த இயந்திரங்கள் உருவாக்கப்பட்டாலும் இந்த இயந்திரங்கள் உருவாக்கிய படங்களை எவ்வாறு செயலாக்கம் செய்வது என்று தெரியவில்லை எனவே இந்த இயந்திரங்கள் 1940 முதல் 1960 வரை உருவாக்கப்பட்டாலும் அவை உருவாக்கிய தவகல்களின் முறையான பயன்பாடு இல்லை 1979 ல் கோர்மாக் மற்றும் ஹவுன்செல்ட் என்ற இரண்டு விஞ்ஞானிகள்எனவே கோர்மாக் மற்றும் ஹவுன்செல்ட் என்ற இரண்டு விஞ்ஞானிகள்தான் x கதிர் இயந்திரங்களை உருவாக்கி அவை உருவாக்கிய படங்களை ரேடான் இணைமாற்றத்தை பயன்படுத்தி செயலாக்கம் செய்து வெற்றிகரமாக அந்த இயந்திரங்களை பயன்படுத்தினார்கள் எனவே அவர்களின் இந்த பணிக்காக அவர்கள் நோபல் பரிசினைப்பெற்றார்கள் இவர்களின் இந்த தனித்துவமான இந்த பணி இந்த ரேடான் இணைமாற்றத்தினை வெற்றிகரமாக பயன்படுத்தியபிறகுதான் கவனிக்கப்பட்டது இந்த நபர்கள் ஒரு குறிப்பிடத்தக்க தொழில் வரையறுக்கும் x கதிர் தரவை செயலாக்க முடிந்த இயந்திரத்தை கொண்டு வர முடிந்தது எனவே இந்த முக்கியமான மைல்கல் வளர்ச்சியினால் ரேடான் இணைமாற்றத்தின் முக்கியத்துவத்தை குறைத்து மதிப்பிட முடியாது எனவே நான் ரேடான் இணைமாற்றத்தினை வரையறை செய்து ஆரம்பிக்கிறேன்

எனவே இதுபோன்ற ஒரு வரையறையை எந்த பரிமாணத்தில் உள்ள கோட்டிற்கும் நீட்சி செய்ய முடியும் அதாவது மீத்தளம் எனவே ப்ரத்தியேகமாக என்னிடம் n பரிமாணத்தில் ஒரு படம் அல்லது தகவல் உள்ளது மற்றும் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு தளத்தில் தகவல்களை சரிபார்க்க வேண்டும் எனில் ரேடான் இணைமாற்றத்தினை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட தளத்தில் வீழல் கண்டுபிடிப்பேன் எனவே வேறு எந்த தளத்திலும் அர்த்தமற்றதாக விளங்கும் தகவல்களை மற்றொரு தளத்தில் வீழல் கண்டுபிடிக்க ரேடான் இணைமாற்றம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது இதன் மூலம் அந்த தகவல்கள் அந்த தளத்தில் அர்த்தம் உள்ளதாக உள்ளது இதுவே ரேடான் இணைமாற்றத்தின் பயன் ஆகும்